மாணவர்களை மீண்டும் வரவேற்கிறேன் நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் செயல்சார் செலவின கணக்கீட்டு முறையை பற்றி அடிப்படையான சில விஷயங்களை அறிந்து கொண்டிருந்தோம் எவ்வாறு செயல்பாடுகளும் செயல்பாட்டை இயக்கக்கூடிய இயக்கிகளும் செயல்சார் செலவின கணக்கீட்டு முறையை அமுல்படுத்துவதற்கு எவ்வாறு உதவி புரிகின்றது என்பதை நாம் இந்த விரிவுரையில் காண்போம் இந்த முறையை அமுல் ஆக்குவதற்கு தேவைப்படக்கூடிய நான்கு மற்றும் ஐந்தாவது நிலைகள் என்ன என்பதையும் இந்த விரிவுரையில் நாம் காண்போம் ஆக செயல்சார் செலவின கணக்கு முறையை அமல் செய்வதற்காக உள்ள செயல்பாடுகளினுடைய முதல் படி செயல்பாடுகளை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய வளங்கள் அல்லது செலவுகள் மற்றும் இந்த செலவுகளை இயக்கக்கூடிய காரணிகள் ஆகியவற்றை கண்டுபிடிப்பது பொருளை உற்பத்தி செய்வதற்காககூடிய மறைமுக செலவுகள் அல்லது மாறாச்செலவுகள் எவ்வளவு உதாரணமாக நாம் 10 லட்சம் ரூபாய் என்றும் கூறலாம் இந்த பொருளை உருவாகுவதற்கு 1 முதல் 50 வரை உள்ள பல செயல்பாடுகள் உள்ளதாகவும் அவற்றை இயக்கக்கூடிய இயக்கிகள் எவ்வளவு என்பது பற்றியும் அதற்காக கூடிய கால அவகாசம் பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு முக்கிய இயக்கிகளைப் பற்றி நாம் அறிந்திருத்தல் அவசியம் இவற்றை கண்டுபிடிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்னவென்றால் பொருளை உருவாக்குவதற்குள்ள நடவடிக்கைகள் பற்றிய ஒரு வரைபடத்தை தயாரித்தல் ஆகும் இந்த வரைபட அணுகுமுறை மூலமாக நாம் செயல்பாடுகளில் உடைய நிலையில் ஒன்றுக்கு ஒன்று இடையே உள்ள உறவு முறைகள் செலவாகக் கூடிய வளங்கள் இவற்றை தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் ஃபுலோ சார்ட் என்கின்றஒரு வரைபடத்தை தயாரித்தல் அவசியமாகும் இந்தப் படத்தில் நான் காட்டியிருக்கின்ற மொத்த மறைமுக செலவுகள் 10 லட்சம் ரூபாயையும் எவ்வாறு ஒவ்வொரு பொருளும் பிரித்துக் கொள்கின்றன என்கின்ற வரைபடம் தயாரிக்கப்பட வேண்டும் மறைமுக செலவினங்கள் மேலே இடம்பெறுகின்றன இதனடியில் நான் செய்கின்ற செயல்பாடுகளை பட்டியலிடுகிறோம் உதாரணமாக ஐந்து செயல்பாடுகள் இருக்கின்றன என எடுத்துக்கொண்டால் இந்த ஐந்துக்கும் எவ்வாறு இருக்கின்ற செலவுகள் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன அனைத்து வகையான செயல்பாடுகளும் இந்த செலவு பொருந்துமா இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை பெற்று வளங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன செலவை நடத்தக்கூடிய நடத்தைகள் என்னென்ன உள்ளன என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்து செலவுகளை பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கும் செயல்பாடுகள் உடைய பெயர்கள் செயல்பாட்டிற்கான கூடிய செலவுகள் மற்றும் இயக்கிகள்பெயர் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் மேலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய செலவைக் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இந்த செயல்பாடுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கின்றனவா என்பதை உள்நோக்கி அதனுடைய அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் உதாரணமாக நாம் உற்பத்தி செய்கின்ற நான்கு பொருள்களில் A B C D இரண்டில் மட்டும் இந்த செயல்பாடுகள் இல்லை என்றால் அவைகள் ஒதுக்கப்பட்டு இச்செயல்பாடு இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இந்த படத்தில் இடம்பெற வேண்டும் மீண்டும் வரையக்கூடிய படத்தில் விடுபட்டுள்ள இரண்டு பொருட்களும் இடம் பெறும் என்பதும் கவனத்தில் கொள்வோமாக எனவே மறைமுக செலவினை நாம் இவ்வாறு பட வடிவில் காட்டுகின்ற பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய செயல்பாடுகள் பட்டியல் அதன் இடையே உள்ள உறவு முறையின் மூலமாக எவ்வாறு எவ்வளவு செலவழிக்க படுகின்றன என்பது மூலமாக ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வரைந்து காட்ட வேண்டும் செயல் செலவின கணக்கீடுகளை விபரங்கள் கண்டிப்பாக இடம்பெறவேண்டும் இதற்கான பொறுப்பை அந்த அலுவலகம் ஏற்றுக்கொள்ளவேண்டும் இந்த செலவின கணக்கீட்டு அலுவலர் பின்னொரு காலத்தில் துறையிலிருந்து மாற்றப்பட்டு அல்லது வேறொரு நிறுவனத்திற்கு செல்கின்றபோது வெற்றிடம் வர கூடாது என்பதற்காக இவ்வகைப் படங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் செயல்பாட்டின் அடிப்படையில் செலவின கணக்கு முறைகள் கூடிய படம் இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்திற்கு மறைமுக செலவினங்கள் பத்து லட்சம் ரூபாய் ஆகின்றது என்கின்ற உதாரணத்தை மனதில் நிறுத்தினால் இந்தப் படத்தின் மூலமாக செயல்பாடுகள் கண்டறியப்பட்டு செயல்பாடுகளுக்கு இடையே உள்ள உறவு முறையின் மூலமாக என்னென்ன இயக்கவிடயங்கள் நடக்க இருக்கின்றன என்பதைக் கண்டறிந்து அடிப்படையில் செலவீனங்கள் பங்களித்து உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு கொடுக்கப்படும் எனவே இந்த வரைபடம் என்றென்றும் உபயோகமானதாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இந்தப் படம் இல்லையென்றால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் முதலாவதாக செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆகக்கூடிய வளங்கள் மற்றும் இயக்கிகள் பற்றி தெளிவான புரிதல் அவசியம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம் பொருளை உற்பத்தி செய்வதற்கான பொருளில் உள்ள செயல்பாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுமுறை தொடர்ச்சியாக சித்தரித்துக் காட்டுவதாக இந்த படம் அமைந்திருக்க வேண்டும் மூன்றாம் நிலையாக இப்பொருளை உருவாக்குவதற்கான காஸ்ட் டிரைவர் எவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நம்முடைய வளங்களை எடுத்துக் கொண்டு இருக்கின்றன என்பதை சித்தரிக்க வேண்டும் துள்ளியமாக செலவினங்களும் இயல்பான ஓட்டமுறைகளும் இப்படத்தின் மூலம் தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் பொருள்கள் உற்பத்திக்கான முழு தகவல்கள் உடைய பட்டியல் அதாவது என்னென்ன செயல்பாடுகள் எவ்வாறு ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டிருக்கின்றன செயல்பாடுகள் எந்த எந்த பொருளுக்கு வரும் ஆகியவை பற்றிய விடயங்களை இந்த படத்தின் மூலம் தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் பொருளை உற்பத்தி செய்வதற்கு உண்டான செயல்பாடுகள் எவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக ஒட்டிக் கொண்டுள்ளன என்பதை தொடர்ச்சியான படமாக பார்க்கின்ற பொழுது நம்மால் செலவின இயக்கிகள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் கண்டுபிடிக்க முடியும் நான்காவது செயல்பாடாக நாம் செய்ய வேண்டியது செயல்பாடுகளின் அடிப்படையில் செலவை பார்ப்பதுதான் அனைத்து வளங்களுக்கும் செலவாகக் கூடிய செலவு கணக்கிடப்பட்டுள்ளது செயல்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஆக்க்கூடிய செலவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவைகளின் அடிப்படையில் நாம் எவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்குமான செலவை ஒதுக்கீடு செய்கின்றோம் என்பதை காண்போமாக இந்த நான்காவது செயல்பாட்டில் ஒவ்வொரு செயலுக்கும் ஆகக்கூடிய செலவினை கண்டுபிடித்த பிற்பாடு அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து பொருளுக்கான விலையை அல்லது செலவினை நம்மால் கணக்கிட முடியும் முதலாவதாக செயல்பாடுகளை இனம் காணுதல் இதனோடு கூடிய வளங்கள் மற்றும் செலவின இயக்கிகள் ஆகியவற்றையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக செயல்பாடுகளுக்கு இடையே உள்ள உறவு முறையை தெளிவாக சித்தரித்துக் காட்டுகின்றன தொடர் வரைபடம் வரைதல் மூன்றாவதாக அதற்கான மதிப்பினை கண்டுபிடித்தல் இறுதியாக நான்காவது செயல்பாடாக பொருளுக்கான மொத்த செலவினை துல்லியமாக கண்டுபிடித்தல் இந்த செயல்பாட்டு முறையிலான செலவு கணக்கியல் நிறுவனத்தின் உடைய செயல் திறமையை மேம்படுத்த உதவும் இறுதியாக போட்டி மிகுந்த சூழலில் செயல்படக்கூடிய நிறுவனத்தினுடைய செலவு விஷயங்கள் தெளிவாக வரையறுத்து காட்டப்படுகின்றன ஆகையால் நம்மால் நிறுவனத்தின் உடைய மொத்த செயல்பாடுகளில் ஒரு வளர்ச்சியை காண முடிகிறது செயல்சார் செலவின கணக்கீட்டு முறை மூலம் சரியான விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை அளவை அடைய முடிகிறது அதன் மூலம் லாபத்தை ஈட்ட முடிகிறது இந்த விலை கணக்கியல் உரையானது தெளிவாக நிறுவனத்தில் உடைய லாபத்தோடு சம்பந்தம் கொண்டிருப்பதால் நாம் இதை செயல்பாட்டோடுகூடிய நிர்வாகவியல் என்று அழைக்கலாம் ஒரு பொருளுக்கான சரியான அடக்க விலையை நிர்ணயம் செய்கின்ற பொழுது அதற்கான மதிப்பீடும் சரியானதாக இருக்கின்றது இது படிப்படியாக தொடர்ந்து பொருளின் மார்க்கெட் ஷேர் ஐ அதிகரிக்கின்றது இந்த நான்கு நிலைகளில் நாம் செயல்பாட்டின் அடிப்படையில் உருவாகக்கூடிய செலவின கணக்கு முறையை மூலமாக நிர்வாகத்தை நடத்தினோம் என்றால் அதற்கு ஏபிஎம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் மேனேஜ்மென்ட் என பெயரிடலாம் இவை பற்றிய விஷயங்களை தெளிவாக புரிந்துகொள்ள மீண்டும் நாம் அதைப்பற்றி விவாதிக்கலாம் செயல்பாட்டோடுகூடிய நிர்வாகவியல் அந்த நிறுவனத்தின் உடைய வாடிக்கையாளருக்கு மதிப்பை கூட்டுகின்றது ஒரு பொருளை வாங்கி நுகரக்கூடிய வாடிக்கையாளர் அந்தப் பொருள் உற்பத்தி ஆகின்ற போது ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்ட காரணத்தினால் இது சாத்தியமாகிறது சரியான விலை கொடுத்து சரியான அம்சங்களோடு பொருளை வாங்குகின்ற உணர்வு வாடிக்கையாளருக்கு ஏற்படுகின்ற பொழுது இவைகள்யாவும் சாத்தியமாகும் தவறுதலான விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றபோது வாடிக்கையாளருக்கு கிடைக்கவேண்டிய மதிப்பு கிடைக்காத காரணத்தினால் சந்தையிடுகையில் அந்த பொருளுக்கான சந்தை பங்கீடு கிடைக்காமல் போய்விடும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அதற்கான அதிக விலையை கொடுத்து வாங்க கூடிய வாடிக்கையாளரிடம் போய்ச்சேர வேண்டும் என்றால் விலை நிர்ணயம் செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்திருத்தல் அவசியம் வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய பொருளுக்கான மதிப்பை கூட்டுகின்ற சமயத்தில் அந்த பொருள் சந்தையில் சிறப்பானதொரு நிலையில் இருக்கும் பத்து ரூபாய் மதிப்பு கொண்ட பேனாவை உற்பத்தி செய்வதற்கு 18 ரூபாய் ஆகின்றது என்று தவறுதலாக கணக்கிட்டு இரண்டு ரூபாய் லாபத்தைக் கூட்டி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்தால் நம்மால் சந்தையிடுகையில் அந்த பொருளை நிலையாக வைத்திருப்பது என்பது கடினமாகிவிடும் வாடிக்கையாளர்கள் சிறப்பம்சங்களோடு ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது நாம் அந்தபொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவுகளை அந்த பொருளுக்கு மட்டும் கொடுப்பதற்கான பகிர்ந்து அளிப்பதற்கான வாய்ப்பு இந்த கணக்கியல் முறை கொடுக்கின்றது சந்தையில் சிறப்பம்சங்கள் கொண்ட பொருள் கூடுதல் விலைக்கும் சாதாரண பொருள் சாதாரண விலைக்கும் விற்கப்படுகின்ற வேறுபாடு நிலைமை வாடிக்கையாளர் மனதில் பொருளுக்கான மதிப்பை கூட்டச்செய்கிறது எனவே செயல்சார் நிர்வாகவியல் கோட்பாடுகள் வாடிக்கையாளர் மனதில் பொருளுக்கான மதிப்பை கூட்டி அந்த வாடிக்கையாளரை நிரந்தர வாடிக்கையாளர்களாக மாற்றுவதற்கான வல்லமை பொருந்தியது ஒரு வாடிக்கையாளரை நிரந்தர வாடிக்கையாளர்களாக மாறுகின்ற சமயத்தில் கம்பெனியின் சஸ்டெனன்ஸ் கூடுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்சார் நிர்வாகவியல் கோட்பாடுகள் பொருளில் கூடுதலாக செய்யப்பட்டுள்ள செயல்பாடுகளின் அடிப்படையில் செலவினங்களை கூட்டுகின்றன இக்காரணத்தினால் பொருளுக்கான மதிப்பை வாடிக்கையாளர் மனதில் கொண்டுசென்று நிலைநாட்ட முடிகிறது மதிப்புக்கூட்டக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் எடுக்கப்பட்டால் பொருளின் விலை குறையும் இதனுடைய மதிப்பு மாறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக பேனாவை எடுத்துக்கொண்டால் நீல நிறம் கொண்ட பேனாவை விட கருப்பு வண்ண அல்லது சிவப்பு வண்ண மை கொண்ட பேனாவை வேறு விலைக்கு விற்பனை செய்வதற்கான காரணம் மதிப்புக்கூட்டக்கூடிய வேலை இருக்க வேண்டும் நம் நிறுவனம் கேட்கின்ற ஒவ்வொரு விலைக்கும் உண்டான மதிப்பு பொருளில் கூட்டப்பட்டுள்ளனவா என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய காரணத்தினால் இவ்வகை நிறுவனங்கள் நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றனர் நாம் நான்கு வண்ணங்களில் பேனாக்களை தயார் செய்வதாக எடுத்துக் கொள்வோம் ஊதா மற்றும் கருப்பு நிற பேனாக்களுக்கு அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யும் கூடிய சூழல் இருப்பதாலும் அதே நேரத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிற பேனாக்களுக்கு உற்பத்தி எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் ஓவர் ஹெட் செலவுகள் பகிர்ந்தளிப்பது என்பது மாறுபடும் உற்பத்தி எண்ணிக்கை அதிகமாக உள்ள பேனாக்களுக்கு இச்செலவினம் குறைவாகவும் உற்பத்தி எண்ணிக்கை குறைவாக உள்ளபேனாக்களுக்கு தலா ஒவ்வொரு பேனாவுக்கு இச்செலவினம் அதிகமாகவும் வருவதை நாம் காணமுடியும் ஆக மொத்தத்தில் ஒரு நிறுவனம் பொருளை செய்வதற்காக கூடிய விவரங்களை அதிகமாகவோ அல்லது குறைத்தோ விலையிட முடியாமல் இந்த செலவிலன கணக்கீட்டு முறை மிகப் பெரிய நன்மையை பயக்க கூடியதாக இருக்கிறது எனவே நிறுவனமும் அதோடு சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களும் சந்தோஷமாக தங்களுடைய நடவடிக்கைகளை முடிப்பதற்கானவாய்ப்பை உருவாக்கிக் கொடுக்கின்றது இப்பொழுது நாம் செயல்சார் செலவின கணக்கீட்டு முறை செ மு or ABC தகவல்களைப் பற்றி பார்ப்போம் மேலும் இந்த முறையானது எவ்வாறு நம்முடைய வாடிக்கையாளர் உறவை மேம்படுத்த வைக்கின்றது என்பது பற்றியும் உணர்ந்து கொள்வோம் இந்த முறையின் மூலமாக மதிப்பு கூட்டுகின்ற செயல்பாடுகளையும் மதிப்புக்கூட்டாத செயல்பாடுகளையும் வித்தியாசப்படுத்தி அதன்மூலம் பொருளுக்கான சரியான விலையை நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றது நிறுவனத்தின் மேலாளர்களுக்கு பொருளுக்கான செயல்பாடுகளைப் பற்றி முழுமையான புரிதலை ஏற்படுத்துவது மூலமாக செலவு சேர்க்கின்ற செயல்பாடுகள் செலவு சேர்க்காத செலவினங்கள் என்று வகைப்படுத்துவது எளிதாகிறது வெவ்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கும் போது எவ்வாறு சில செலவினங்கள் வேறுபடுகின்றன என்பதையும் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது மொத்தத்தில் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த முடிகிறது அடக்கவிலை கணக்கீட்டு முறையும் மதிப்புக்கூட்டல் சங்கிலி பற்றியும் நாம் இப்போது விவாதிப்போம் மதிப்புக்கூட்டல் சங்கிலியில் உள்ள பல்வேறு செயல்பாடுகளுக்கும் ஒரு சிறந்த அடக்கவிலை கணக்கீட்டு முறை அவசியம் என்பதை நாம் உணர்வோம் இந்த மதிப்புக்கூட்டல் தொடர் நிகழ்வில் பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக மதிப்புகள் கொட்டப்படுகின்றன இவற்றினுடைய மொத்தம் நம்முடைய பொருளுடைய விலையாக ஆகின்ற ஒரு அமைப்பை இந்த கணக்கீட்டு முறை கொடுக்கின்றது ஒரு பொருளுக்கான உற்பத்தி செலவு அந்த பொருள் வடிவமைக்கப்படுகின்றன வரை பலகையில் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக வாடிக்கையாளர் சேவையை கொடுக்கின்ற வரை இருப்பதாக கருதவேண்டும் இப்படி ஏற்படக்கூடிய செலவுகளை நாம் பாரம்பரிய செலவின கணக்கு முறை மூலமாக பங்கீட்டு கொடுப்பது என்பது முறையாக அமையாது முழுமையாகவும் உண்மையானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு செலவு பங்கீட்டு முறையினை இப்பொழுது நாம் அறிமுகப்படுத்தியுள்ள செயல்சார் செலவின கணக்கீட்டு முறை மூலமாக காட்ட முடியும் முதலாவதாக அந்தப் பொருளுக்கான செலவின வகைகள் அப்பொருளை நாம் வடிவமைப்புக் கொடுக்கக்கூடிய வரை பலகையில் ஆரம்பிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு என்கின்ற துறையின் உடைய எண்ணத்தில் கற்பனையில் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக வாடிக்கையாளர் உடைய கையில் சிவப்பு கலர் பச்சை கலர் என்கின்ற நிறத்திலும் வடிவத்திலும் பேனா வருகின்றது எனவே இந்தப் பேனா உற்பத்தி எங்கே ஆரம்பிக்கின்றது எங்கே முடிகின்றது என்கின்ற அடிப்படையில் செயல்பாடுகள் பட்டியலில் இந்த செயல் சார் கணக்கீட்டு முறை செலவினங்களை கணக்கிட வகை செய்து கொடுக்கின்றது ஆக ஒட்டுமொத்த செயல்பாடுகள்டைய அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை மூலமாக எந்தெந்த செயல்பாடுகள் எவ்வகையான மதிப்பைக் கூட்டுகின்றன என்று துல்லியமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த செலவின கணக்கீட்டு முறை நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது இந்தத் தெளிவான புரிதல் காரணமாக நிர்வாக முடிவுகள் செவ்வனே எடுப்பதற்கான வாய்ப்பை இந்தமுறை உருவாக்கிக் கொடுக்கின்றது எனவே இதை புரிந்து கொள்வதற்காக ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அவற்றினுடைய செயல்பாடுகளையும் நாம் பார்க்கின்றோம் எனவே செயல் சார் கணக்கீட்டு முறை முழுமையானதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளல் அவசியம் இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை எந்தெந்த வகையான நிறுவனங்களுக்கு நாம் நடைமுறைப்படுத்த முடியும் ஒரு பொருளை செய்யக்கூடிய மற்றும் பல பொருட்களை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது போன்ற கேள்விகளை கீழ்கண்ட பகுதியில் நாம் உற்று நோக்குவோம் செயல் சார் செலவின கணக்கு முறையை நாம் பேசுகின்ற பொழுது ஹார்வார்ட் பள்ளியின் உடைய ஒரு பேராசிரியர் உடைய தர்க்கம் 1 நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது எந்தெந்த நிறுவனங்களுக்கு நாம் இந்த செலவின கணக்கிட்டு முறையை நடைமுறைப் படுத்த முடியுமோ அந்த நிறுவனங்களை வில்லி செட்டன் விதிகளோடு கட்டுப்பாடுகளுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் நாம் கூகுள் செயலி வழியாக வில்லி செட்டன் விதிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்டுள்ள வில்லி செட்டன் பற்றி தகவல்கள் வருகின்றன ஒருநாள் அவர் பிடிபட்டு போலீஸ் காவலில் விசாரித்தபோது அவர் கூறியதாவது நீ ஏன் வங்கிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளை அடிக்கின்றாய் என்கின்ற வினாவிற்கு அவர் திரும்ப கேட்ட கேள்வி நான் வேறெங்கும் அவ்வளவு பணங்களை எளிதாக கொள்ளையடிக்க முடியாதல்லவா ஒரு தனியாரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ நான் இதே முயற்சிகள் மூலமாக கொள்ளையடித்தால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குமா இந்த தர்க்கத்தின் மூலமாக நீங்கள் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையினை தொன்றுதொட்டு செயல்பட்டு வருகின்ற செலவின கணக்கிட்டு முறையோடு ஒப்பிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் செய்கின்ற செயல்களுக்கு உடைய மதிப்பைக் கூட்டுகின்றன அல்லது லாபத்தை செய்கின்ற செயல்பாடுகளை செய்வதுதான் புத்திசாலித்தனம் எனவே செயல்பாடுகளின் அடிப்படையில் மதிப்பைக் ஊட்டக்கூடிய செயல்களுக்கு முக்கியத்துவமும் மதிப்பில்லாத செயல்களுக்கு குறைந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வில்லி செட்டன் அவருடைய குற்றச்செயல் மூலமாக எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த ஒரு நிறுவனத்தில் மாறா செலவுகள் அல்லது நிலையான செலவுகள் அதிகமாக உள்ளதோ அந்த நிறுவனமே இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறைக்கு உகந்ததாக இருக்கும் அதுமட்டுமல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட உருமாறிய பொருட்களை உருவாக்க கூடிய நிறுவனங்களுக்கும் இம்முறை சாலச் சிறந்ததாக இருக்கும் அடுத்தபடியாக ஆகக்கூடிய மாறா செலவுகளை எவ்வாறு நாம் உற்பத்தி செய்கின்ற வெவ்வேறு பொருட்களுக்கும் பகிர்ந்து அளிக்கின்றோம் என்கின்ற இக்கட்டான சூழல் இருக்கின்ற இடங்களுக்கும் இம்முறை பொருத்தமானதாக இருக்கும் நிறுவனங்கள் உடைய இந்த ஏற்புடைய தன்மையை மனதில் கொண்டு அதன் அடிப்படையில்தான் இந்த செயல் சார் செலவு எனக் கணக்கிட்டு முறையானது அமுல்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இதற்காக கூடிய ஆரம்ப செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றும் அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய அடிப்படையில் இது அமைந்திருக்க வேண்டியது அவசியமாகும் தொடர்ச்சியாக வரக்கூடிய செலவுகள் மூலமாக நாம் நிறுவனத்தின் லாபம் ஈட்டக்கூடிய தன்மையை மாற்றி அமைத்தால் ஒழிய செலவினங்களை மீட்டெடுக்க முடியாது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும்

எனவே செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதற்காக வெளியிலிருந்து அழைக்கப்படுகின்ற ஆலோசகர் அமைப்பதற்கு முன்பாக நாம் செயல்பாட்டு முறையினையும் இதற்காகக்கூடிய இயக்கிகளையும் தெளிவாக புரிந்துகொண்டு பின்பு இம்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான முடிவை எடுக்க வேண்டும் செயல்பாட்டுக்கான நடத்தைகளை நாம் நேர நடத்தைகள் எனவும் மாற்ற நடத்தைகள் எனவும் மனதில் கொள்ளுவோம் செயல்பாடுகள் நடத்தையை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும் ஆனால் நேர நடத்தைகளை கண்டுபிடிப்பதில் தான் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் அதாவது செயல்பாட்டிற்கான நேரங்களை கணக்கிடுவது கடினமானதாக இருக்கும் சென்ற பகுதியில் நிர்வாகத்துறையில் பத்து நபர்கள் நான்கு பேனாக்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஈடுபட்டிருந்தால் எவ்வாறு அவர்களுடைய நேரம் ஒவ்வொரு வகையான பேனாவிற்கும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பது கடினமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக நிர்வாகத்துறையில் உள்ள இந்த 10 அலுவலர்கள் நான்கு வகையான பேனாக்கள் உற்பத்திக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தகவல்தொடர்பு செலவின கணக்கீட்டு பதிவுகளை செய்தல் சரக்கு இருப்பை கவனித்தல் என இந்த நான்கு பொருட்களுக்கும் ஆகக்கூடிய செயல்பாடுகளை அலுவலக ரீதியாக கவனித்துக் கொள்கிறார்கள் இவர்களுக்கு ஆகக்கூடிய மாத சம்பளம் நான்கு லட்சம் ரூபாய் என கணக்கிட்டு கொள்வோம் இந்த நான்கு வகையான பேனாக்களையும் நாம் ஒரு லட்சம் செய்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டால் இது ஒரு பேனா விற்கும் அகதிக்கு இவ்வகை செலவீனம் தலா 4 ரூபாய் என எடுத்துக்கொள்ள முடியுமா நாம் முன்பே கூறியிருந்தது போல 20 விழுக்காடு நேரத்தை முதல் பொருளுக்கும் 30 விழுக்காடு நேரத்தை இரண்டாவது பொருட்களும் மீதமுள்ள 50 விழுக்காட்டு நேரத்தை மற்ற இரண்டு பொருட்களுக்கும் கொடுக்கின்றார்கள் என்று எடுத்துக் கொண்டால் நாம் இவ்வாறு நான்கு ரூபாய் என்று சொல்வது அபத்தமானது ஆகிவிடும் அல்லவா ஆகவே செலவீனங்களை பங்கிடுவது அல்லது கூறிடுவது என்பது செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த விகிதாச்சாரத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வோமாக இதை எவ்வாறு செய்வது இது செய்ய முடியாது அல்லது செய்யக்கூடாதது என்று சொல்வதற்கில்லை மாறாசெலவுகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு நாம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் பகிர்ந்தளிப்பது என்பது அந்தந்த செயல்பாட்டுக்கான நேர இயக்கியகள் அடிப்படையில் அறிவியல்பூர்வமாக செய்யப்பட வேண்டும் எனவே அந்தப் பத்து அலுவலக ஆட்களோடு நீங்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி கிறீர்கள் என்று நேரடியாக ஒரு வினாவினை கேட்டு அதன் மூலமாக இந்த நகைகளை கண்டுபிடிக்க முடியுமா ஒருவர் இவ்வாறு சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்னுடைய ஒரு நாள் எட்டு மணி நேரத்தில் நான் முதல் பொருளுக்காக ஒரு மணி நேரமும் இரண்டாவது பொருளுக்காக மூன்று மணி நேரமும் மற்றும் இரண்டிலிருந்து மூன்று மணிநேரம் மூன்றாவது பொருட்களுக்காகவும் நான்காவது பொருட்களுக்கும் செய்கின்றேன் இவ்வாறு அவர் கூறியிருப்பது சரியாக இருக்க வேண்டுமா இல்லாமலும் போகலாம் அல்லவா எனவே இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசகர் அலுவலகத்தில் அவர்களோடு சேர்ந்து இயங்கி சரியான தகவல்களை திரட்டுவது மூலமாக ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வாறு நேரம் செலவழிக்கப்படுகிறது என்பதை அறிவியல்பூர்வமாக கணக்கிட முடியும் நம்முடைய ஆலோசகர்கள் கணக்கிடுகின்ற இந்த நேரத்திற்கும் நம்முடைய அலுவலர்கள் சொல்லக்கூடிய நேரத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏன் வருகின்றன என கூர்ந்து ஆராய்ந்து அதன் அடிப்படையில் எந்த பொருளுக்கு எவ்வளவு நேரம் செலவாகின்றது என்பதை நாம் கணக்கிடுவது இந்த நிலையான செலவுகளை ஒவ்வொரு பொருள்களுக்கும் சரியாக ஒதுக்குவதற்காக பயன்படும் இதேபோன்று அலுவலக கட்டடத்தின் வாடகையும் மின்சார செலவையும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகின்ற இந்த செலவை நாம் எவ்வளவு பொருட்கள் செய்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் எளிதாக பகிர்ந்தளிக்க முடியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் பல்வேறு வடிவங்கள் கொண்ட ஒரு சில பொருட்களுக்கு ஒரேமாதிரியாக என்று இருக்கின்ற பட்சத்தில் செலவுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது சற்று உள் நோக்கிப் பார்த்து செய்யப்பட வேண்டிய விஷயம் எனவே பகிர்ந்தளிப்பு என்பது எளிமையான விஷயமாக இருக்கும் இரண்டு முன்நிபந்தனைகள் ஏற்புடையதாக இருக்கவேண்டும் அதாவது முதலாவதாக மாறாத மறைமுக செலவுகள் அதிகமாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்ற பட்சத்தில் இம்முறை சிறப்பானதாக கருதப்படும் நாம் ஒரு பெரிய நிறுவனத்தில் அதிகமான செலவுகள் இருக்கின்றது என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை உருவாக்குகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் உதாரணம் வர்ண சாயங்கள் உருவாக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை ஆக இருக்கலாம் அல்லது மருந்து தயாரிக்க கூடிய தொழிற்கூடம் ஆக இருக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் மாறக்கூடிய செலவினங்களை பொருள் வாரியாக பகிர்ந்தளித்தல் வேண்டும் இதுபோக மாறா செலவினங்களை நாம் பகிர்ந்தளித்தல் வேண்டும் ஒரு நிறுவனம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பொருளை தயாரிக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம் இந்தப் பொருளில் அதிகமான வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இல்லை என்றும் அனுமானித்துக் கொள்வோம் நிலையான செலவுகளும் பொருள் மாறுபாடுகளும் அதிகமான சவால்களை கொடுக்காது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் செலவின கணக்கு முறையை நடைமுறைப் படுத்துவதற்கு கூடிய செலவுகள் அதிகமானதாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே கூடுதல்செலவு என்று ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது நிர்வாக கணக்குப்பதிவியலில் நாம் கேட்கின்ற அடுத்த கேள்வி இந்த செலவிற்கான கூடுதல் நன்மைகள் என்னென்ன விளைந்து உள்ளன என்பதாகத்தான் இருக்கும் எந்தெந்த செலவினங்களுக்காக கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றனவோ அந்த செலவினங்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்காது இவ்வாறான முடிவெடுத்தல் நிறுவனங்களுக்கு நன்மை பயக்கக் கூடிய தாக இருக்கும் ஏனென்றால் செலவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் முன்கூட்டியே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு செலவு நன்மை பயக்கக் கூடியது என்கின்றன உத்தரவாதம் கிடைத்துவிடுகிறது செயல்சார் செலவின கணக்கியலில் இவ்வகை காஸ்ட் பெனெஃபிட் அனாலிஸஸ் தயாரிக்கின்ற காரணத்தினால் இம்முறையை செயல்படுத்துவது நிர்வாக ரீதியாக பயனுள்ளதாக அமைகிறது இந்த செயல் சார் செலவு கணக்கு முறை பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெரிய உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கும் நடைமுறைப்படுத்துவது என்பது லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறிய நிறுவனங்கள் இதை செயல்படுத்துவது என்பது பொருளாதாரரீதியாக நன்றாக இருக்காது எனவே ஒரு பெரிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தில் இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை முறையாக அமல்படுத்த முடிகிறது இதே போல ஒரு சேவை நிறுவனத்திலும் இதை அமல்படுத்த வேண்டும் என்றால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் செலவின கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய முன்நிபந்தனைகள் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடைமுறை சாத்திய கூறுகள் கண்டறியப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் இந்தமுறை செயல் சார் செலவு கணக்கு முறை அமல்படுத்துவதற்கு செயல்பாடுகள் கண்டறியப்பட வேண்டும் செயல்பாடுகளில் உடையை இயக்கிகள் கண்டறியப்பட வேண்டும் இந்த இயக்கிகளுக்கு ஆகக்கூடிய செலவுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக கூடிய செலவுகளும் கண்டறியப்பட்ட பின்னரே இம்முறையானது நிறுவனத்தில் அமுல்படுத்த கூறியதற்கு ஏற்ற சாதகமான சூழலை உருவாக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை அமுல்படுத்துவதற்கு நாம் வெங்காய தோல் முறை என்கின்ற அடிப்படையில் ஒன்றின் மேல் ஒன்றாக பல அடுக்கு நிலைகளில் பார்க்க முற்படவேண்டும் மேலடுக்கில் முதல் வேலைகளை செய்து அதன் பின் ஒன்றின் கீழ் ஒன்றாக இருக்கக்கூடிய அடுக்குகளுக்கு நகர்ந்து இந்த செலவின கணக்கீட்டு முறையை நிறுவனத்தில் நிறுவுவதற்கு நாம் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் முதலில் வெளிப்புற அடுக்கில் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில் உள்நோக்கி இலக்கு நோக்கி அல்லது காளையின் கண்ணோக்கி செயல்பாடுகள் செலுத்தப்பட்டு இந்த செயல்சார் செலவின கணக்கிடும் முறை தவறுகள் இன்றி முறைப்படுத்தப்பட்ட முறையில் அமல்படுத்த வேண்டும் இதன் மூலம் நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கான அடக்கவிலை துல்லியமானதாக கணக்கிடப்படும் ஒரு பொருளுக்கான அடக்கவிலை கணக்கீடு சரியாக உள்ள பட்சத்தில் விற்பனை விலை சரியானதாக நிர்ணயம் செய்ய முடியும் இதன் மூலம் அப்பொருள் சரியான வாடிக்கையாளரை நோக்கி அனுப்பப்பட்டு வாடிக்கையாளர் உடைய திருப்தி கிடைக்கும் போட்டி மிகுந்த சூழலில் நிறுவனம் மற்றும் வாடிக்கையாளர் ஆகிய இரு தரப்பிற்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய சரியான விலையை இந்த செலவு என கணக்கிட்டு முறை நமக்கு அமைத்துக் கொடுக்கின்றது எனவே நாம் எண்ணுகின்ற பகுதியில் இந்த செலவின கணக்கீட்டு முறை எவ்வாறு சிறந்தது என்பதை இதுகாறும் கண்டோம் எவ்வாறு இந்த செலவின கணக்கீட்டு முறையானது நிறுவனத்திற்கு நன்மை பயக்கும் என்பதையும் பட்டியலிட்டோம் எனினும் இந்த முறையானது மொத்த செலவின முறைக்கு ஒரு மாற்றாக கருதக்கூடாது விளிம்புநிலை அடக்கவிலை திட்டச் செலவம் வரவு செலவு திட்டம் என்கின்ற நுட்பங்களும் வெவ்வேறு நிலைகளில் உதவிடும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த செயல் சார் செலவின கணக்கு முறையில் நம் நிறுவனம் பல்வேறு நிலைகளில் செய்துள்ள செயல்களுக்கான செலவுகளை பட்டியலிட்டு பின் பொருள்களுக்கு விலைகளை கொடுத்து அதன் மூலம்செலவுகளை ஈட்டுஎடுக்கக் கூடிய ஒரு நுட்ப முறையை கொடுக்கின்றது ஆனால் மற்ற முறைகள் இவ்வாறு முழுமையானதாக இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோமாக நாம் ஒரு நிறுவனத்தினுடைய செலவு கணக்கு திட்ட அறிக்கையை தயாரிக்கின்ற பொழுது அது மேலோட்டமாக நிறுவனத்தின் உடைய போக்கை காட்டக்கூடிய எண்கள் அடங்கிய பட்டியலாக இருக்கும் விளிம்புநிலை செலவு கணக்கியல் என்பதுகூட மாறும் செலவினங்களின் உடைய அடிப்படையில் அமைந்திருக்குமே தவிர மற்ற செலவினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது எனவே விளிம்பு நிலை செலவு கணக்கில் என்பது ஒரு தற்காலிக செலவு கணக்கினை முறையாக இருக்க முடியும் போட்டிகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வகையான செலவின கணக்கு முறையை பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த செயல் சார் செலவின கணக்கிட்டு முறையானது முறையான மற்றும் அடிப்படையான விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இதுவரை நாம் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை பற்றிய என்னுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம் இம்முறையானது மொத்த செலவின கணக்கீட்டு முறைக்கு ஒரு மாற்றாக உருவெடுக்க வேண்டுமென்றால் நாம் இந்த புது முறையினை செயல்படுத்தக்கூடிய நிலைத்துறையை நிறுவனத்தில் உருவாக்கிய பின்னரே இதை செயல்படுத்த முடியும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் எவ்வாறு இந்த புது முறையை அமல்படுத்த முடியும் என்பதை உதாரணங்கள் மூலமாக கண்டறிவோம் இந்த முறையை செயல்படுகின்ற வரும்போது ஏற்படுகின்ற வித்தியாசங்களையும் நம் உதாரணங்களின் மூலமாக கண்டறிய முடியும் எவ்வாறு பொருளுக்கான விலை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த நிர்ணயம் எவ்வாறு ஒரு நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கின்றது என்பது போன்ற நடைமுறை சாத்திய கூறுகள் கொண்ட கேள்விகளோடு நான் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பேன்